எனவே இந்த கான்ஸ்டன்ட் b ஐ மதிப்பிடுவதற்கு எனது கிரீன்ஸ் டிஃபரென்ஷியல் சமன்பாட்டின் வரையறையை இங்கே ஒருங்கிணைத்து சரி செய்யப் போகிறேன் அந்த ஒருங்கிணைப்பு 1D 2D 3D என எந்த வகையான ஒருங்கிணைப்பாக இருக்க வேண்டும் மாணவர் 2 டி 2D ஒருங்கிணைப்பு சரி எனவே இது S ds ஐ விட ஒரு ஒருங்கிணைந்ததாக இருக்கும் இது எந்த வகையான S ஆக இருக்க வேண்டும் எனது ஒருமைப்பாடு எங்கே மாணவர் ஆரிஜின் ஆரிஜின் எனவே நான் அதை சரியாக சேர்க்க வேண்டும் எனவே அதைச் செய்வதற்கான எளிதான சிம்மெட்ரிக்கல் வழி ரேடியஸ் எப்சிலன் ஓகே எப்சிலான் வட்டம் என்பது சில சிறிய எண்ணிக்கையாகும் இதைப் பற்றி ஒருங்கிணைக்க வேண்டும் எனவே நான் இந்த மேற்பரப்பை S முடிவிலி மன்னிக்கவும் S முடிவிலி அல்ல Sε என்று அழைக்கிறேன் அதைத்தான் நான் செய்யப் போகிறேன் சரி எனவே இந்த ஒருங்கிணைப்புகளை மதிப்பிடுவதற்கு கொஞ்சம் கவனிப்பு தேவைப்படுகிறது எனவே இங்கே முதல் டெர்மை ஒருங்கிணைக்கும்போது நான் அதை ஒரு டேர்ம் a என்று அழைக்கப் போகிறேன் இரண்டாவது டெர்மை நான் டேர்ம் பி என்று அழைக்கப் போகிறேன் மூன்றாவது டெர்மை இங்கே நான் சி என்ற வார்த்தையை அழைக்கப் போகிறேன் எனவே நாம் தனித்தனியாக a b c மேல் சென்று b பெற ஒரு பட்ஜெட் செய்வோம் அதுதான் நாம் சரியாக எடுக்கப் போகும் அணுகுமுறை எனவே a க்கான முதல் டெர்மை பார்ப்போம் எனவே அது போகிறது இப்போது நான் ஒரு ஒருங்கிணைந்த சின்னத்தை எழுதுவேன் என்று கூறுகிறது அது நாம் தொடர்ந்து இருக்கும் ∫∇2Gds ds ஐ எழுதுவார் போலார் கோஆர்டினேட்களில் ds என்றால் என்ன மாணவர் r d r r dr dθ சரி எனவே இது r dr dθ ஏதேனும் சார்பு உள்ளதா மாணவர் இல்லை சரி இல்லை எனவே அந்த ஒருங்கிணைப்பை நாம் உடனடியாக 2π என்று எழுதலாம் எனவே நான் செல்கிறேன் இதை 2π மற்றும்∫∇2G rdr என எழுத அதைத்தான் நான் சரி என்று மதிப்பிட வேண்டும் இது குறிப்பு நேரம் 0236 எனவே அதைச் சரியாகச் செய்வதற்கான ஒரு வழியாக இருக்கலாம் ஆனால் பிரச்சனை என்னவென்றால் இந்த ∇2G என்னுடன் உட்கார்ந்துருக்கிறது இதைச் செய்வதற்கான மற்றொரு வழி இந்த டெர்மை இங்கே பார்த்தால் நான் விண்ணப்பிக்கலாமா இந்த ∇2G ஐ ஒரு திசையன் டைவேர்ஜென்சாக எழுத முடியுமா திசையன் கால்குலஸின் விதிகளிலிருந்து இது பின்வருமாறு ∇·∇ G என எழுதப்படலாம் ஆபரேட்டர்கள் டாட் தயாரிப்பு எடுத்துக்கொள்வது சரியாக இருக்கும் என்று நீங்கள் எழுதலாம் நான் இப்போது என்ன செய்கிறேன் எனவே நான் ∇ · ∇ G ds இன் ஒருங்கிணைப்பைச் செய்யும்போது திசையன் கால்குலஸின் எந்த தேற்றம் நினைவுக்கு வருகிறது இது ஒரு குளோஸ்ட் வால்யும் கீழ் அல்லது 2 டி குளோஸ்ட் மேற்பரப்பில் வேறுபடுவதாகும் எனவே எந்த தேற்றம் மாணவர் டைவெர்ஜென்ஸ் தேற்றம் சரியானது எனவே டைவெர்ஜென்ஸ் தேற்றம் இந்த டெல் புள்ளியை வெளிப்புற ஃப்ளக்ஸ் ஆக மாற்றும் எனவே இது எந்த திசையன் ∇G · nˆ dl இன் வெளிப்புற பாய்வாக மாறும் எனவே ஒரு ரூட் என்னவென்றால் நாங்கள் இங்கே முயற்சிக்கிறோம் அதை r மற்றும் θ மற்றொருதாக பிரிக்கிறோம் ரூட் இந்த ரூட் இந்த ரூட் இன்னும் கொஞ்சம் உள்ளுணர்வாகத் தோன்றுகிறது ஏனென்றால் அந்த ஒருங்கிணைப்பை நான் நேராகக் குறைத்துவிட்டேன் இங்கே என்ன இருக்கிறது மாணவர் r கேப் rˆ சரி எனவே nˆ எடுத்துக்காட்டாக எப்போதும் வெளிப்புறமாக சுட்டிக் காட்டுகிறது எனவே அது என் n என் rˆ க்கு சமம் போலார் கோஆர்டினேட்களில் ∇G இன் வரையறை என்ன இது போலார் கோஆர்டினேட்களில் அவ்வளவு கடினமானதல்ல ∇G அல்ல முதல் டேர்ம் வெறுமனே மாணவர் டொவ் G ∂G∂r உடன் rˆ மற்றும் மாணவர் 1 பை r 1 பை ஆர் மாணவர் ∂G r ∂G ∂θ உடன் சரி எனவே n rஎன்பது உங்களுக்குத் தெரியும் மாணவர் செங்குத்தாக r உடன் என்ன தொடர்பு செங்குத்தாக சரி r மற்றும் ஒருவருக்கொருவர் செங்குத்தாக எனவே இந்த ஒருங்கிணைப்பிலிருந்து ஒரே ஒரு டேர்ம் மட்டுமே உயிர்வாழப் போகிறது அது இருக்கப்போகிறது மாணவர் டெல் G பை டெல் r ∂G ∂r சரி எனவே இது ஒருங்கிணைந்த ∂G ∂r ஆக மாறப் போகிறது வேறு எதைக் கொண்டிருக்கிறோம் அதைப் பற்றி இது சரியானது இது ஒரு dl ஆக மாறும் இப்போது நான் தேர்வு செய்யப் போகிறேன் 1 மிகவும் சிறியது ஒருமைப்பாட்டை சரியாகச் சேர்த்தால் போதும் எனவே நான் மிகச் சிறியதாக வைத்திருக்கப் போகிறேன் எனவே இங்கே மற்றொரு தோராயமாக நான் பயன்படுத்துவேன் என்று நான் உங்களுக்குச் சொல்வேன் எனவே H0 சரி அதுதான் எனக்கு சரியான செயல்பாடு இதற்கு ஒரு அசிம்ட்டாடிக் வடிவம் உள்ளது x மிகவும் சிறியது மற்றும் இது J0 தோராயமாக 1 ஆகவும் x 1 ஐ விட மிகக் குறைவாகவும் Y 0 தோராயமாக 2π log ஆகவும் இருக்கும் மீண்டும் இது நான் உங்களுக்கு வழங்கும் தகவல் இது பல்வேறு கணித கை புத்தகங்களில் சிறப்பு செயல்பாடுகளின் அசிம்ட்டாடிக் வடிவங்களில் மிகச் சிறப்பாக ஆவணப்படுத்தப்பட்டுள்ளது எனவே அடுத்து நான் என்ன செய்வது இரண்டாவது இந்த Y 0 ஒரு வடிவத்தின் சரியான ஒருமைப்பாடு வகையை நீங்கள் கொண்டிருப்பதைக் காணும்போது இந்த படிவத்தைப் பயன்படுத்துவேன் ஏனெனில் x என்பது 0 ஆக இருப்பதால் log xக்கு என்ன நடக்கும் மாணவர் இது மைனஸ் முடிவிலிக்குச் செல்கிறது அப்படியானால் அது சிங்குலாரிட்டியை நன்கு கைப்பற்றுகிறது மற்றும் J0 ஒரு வரையறுக்கப்பட்ட அளவு 1 சரி எனவே இந்த இரண்டு டேர்மக்ளிலிருந்து எஞ்சியிருப்பது அவ்வாறு போகிறது அதை இங்கே எழுதுவோம் எனவே ∂G∂r அதைத்தான் நான் செய்ய வேண்டும் எனவே ∂∂r12πlogdl அதுதான் நான் செய்ய வேண்டியது G வடிவத்தை நான் மாற்றியமைத்தேன் எனவே முதல் டேர்ம் இரண்டாவது டெர்மாக போய்விடும் எனக்கு என்ன கிடைக்கும் ஓ நீங்கள் சொல்வது சரி இருக்க வேண்டும் அது இங்கே ஒரு j ஆக இருக்க வேண்டும் ஏனென்றால் நான் H ஐ வரையறுத்துள்ள விதம் J jY சரி அது சரி எனவே முதல் டேர்ம் விலகிச் செல்கிறது நான் d dr ஐ எடுக்கும்போது இரண்டாவது டேர்ம் என்ன r ஐப் பொறுத்து பதிவின் டெரிவேட்டிவ் என்ன மாணவர் k சரி எனவே நான் ஒரு 2jk π 1 kr ஐ dl உடன் ஒருங்கிணைக்கப் போகிறேன் இந்த ஒருங்கிணைப்பை நான் இப்போது மேற்பரப்பில் மட்டுமே செய்கிறேன் சரி இந்த மேற்பரப்பில் r இன் மதிப்பு வரியில் மாறாமல் இருக்கும் எனவே இந்த ஒருங்கிணைப்பு எதை மதிப்பீடு செய்யும் ஒருங்கிணைந்த dl எனக்கு வெறுமனே 2π கொடுக்கும் மாணவர் r r மற்றும் r ஆனது εக்கு சமம் எனவே இதை நாம் இப்படி எழுதுவோம் − 2jkπ இண்ட் 1kr இண்ட் 2πr இல் மதிப்பீடு r க்கு ε சமம் K k உடன் நான் எஞ்சியிருப்பது விலகிச் செல்கிறது ππ விலகிச் செல்கிறது r விலகிச் செல்கிறது r சிறியது ஆனால் வரையறுக்கப்பட்டதாகும் எனவே நான் நுமரேட்டர் மற்றும் டினாமினேட்டரில் r ஐ ரத்து செய்யலாம் எனவே எனக்கு எஞ்சியிருப்பது மாணவர் 4j 4j என்பது தெளிவாக உள்ளது ஆகவே இதன் பொருள் ∂G ∂r என்பது வட்டத்தின் எல்லையில் உள்ள எல்லா புள்ளிகளிலும் மதிப்பீடு செய்யப்படுகிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எந்த மாறுபாடும் இல்லை எனவே dl க்கு மேல் இந்த ஒருங்கிணைப்பு 2πr சரி ஆகிறது r மாறுபடாது r மாறுபடும் என்றால் அது வேறுபட்ட விஷயம் r இங்கே நிலையானது எனவே இது d தீட்டாவை விட ஒரு ஒருங்கிணைப்பு போன்றது எனவே எனக்கு ஒரு 4 ஜே கிடைக்கிறது எனவே ஒரு மதிப்பீட்டை a 4j க்கு மதிப்பிடுங்கள் பின்னர் நாம் b சரி என்ற டெர்மிற்கு வருகிறோம் இப்போது b என்ற டேர்ம் இந்த r d r dθ தோராயத்தைப் பயன்படுத்தலாம் மாணவர் ஐயா a உள்ளது மாணவர் b கூட சரி ஒரு b இருக்கும் ஆம் நீங்கள் சொல்வது சரிதான் மாணவர் ஆமாம் G க்கு எல்லா இடங்களிலும் ஒரு b உள்ளது அது சரிதான் எனவே b இங்கே வரும் மாணவர் 4jb ஆமாம் சரியாக மிகவும் நல்லது எனவே இங்கே ஒரு b உள்ளது மற்றும் இங்கே ஒரு b உள்ளது ஆமாம் எனவே b டெர்மிற்கு வருவோம் எனக்கு ஒரு k2 ∫G r dr dθசரியானது மீண்டும் என்னால் முடியும் இதை 2πk2 ∫G r dr dθ என எழுதுங்கள் மாணவர் ஐயா மாணவர் இல்லை இங்கே dl ஐ விட ஒருங்கிணைந்ததாக எனக்கு 2πr கொடுங்கள் மாணவர் இதைத்தான் நாங்கள் மதிப்பீடு செய்யத் தொடங்கினோம் எனவே கூடுதல் 2π இல்லை அங்கே 2 ஓவர் π இங்கே கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது எனவே மீண்டும் நான் என்ன செய்வது G க்கு ஒரு சிறப்பு வடிவம் உள்ளது நான் அதை மாற்றுவேன் எனவே 2πk2 ஒருங்கிணைந்த r மற்றும் 1−j2πlog இந்த நேரத்தில் நான் b மற்றும் dr என்பதை மறந்துவிடக் கூடாது அது என் G b H என்பது J − jY இது மற்றும் Y இது இங்கே முடிந்துவிட்டது மாணவர் இல்லை நாங்கள் பயன்படுத்தவில்லை இந்த அணுகுமுறையை நாங்கள் பின்பற்றவில்லை மாணவர் நாங்கள் இந்த அணுகுமுறையை நாங்கள் பின்பற்றினோம் அதை மாற்றுவதற்கு டிஃபரென்ஷியல் தேற்றத்தைப் பயன்படுத்துகிறோம் எனவே அந்த 2π தான் நீங்கள் ஆமாம் என்று குறிப்பிடுகிறீர்கள் நாங்கள் அந்த அணுகுமுறையை இங்கே பயன்படுத்தவில்லை இந்த அணுகுமுறையை இந்த டேர்முக்கு நாங்கள் பயன்படுத்தினோம் எனவே இதுதான் நாம் இங்கு பயன்படுத்திய அணுகுமுறை எனவே இதை இங்கே எழுதுவோம் இப்போது நான் இந்த வெளிப்பாட்டைப் பார்க்கும்போது எல்லா மாறிலிகளையும் வெளியே சேகரிப்போம் எனவே 2πk2b நான் வெளியே எடுக்க முடியும் பின்னர் இறுதியாக எனக்கு rdr இன் ஒருங்கிணைப்பு உள்ளது பின்னர் எனக்கு ஒரு ஒருங்கிணைப்பு உள்ளது எனவே 0 முதல் வரை எனக்கு ஒரு டேர்ம் உள்ளது இது j2πrlog dr ஆகும் அவை இரண்டு டெர்ம்கள் சரியானவை இப்போது உண்மையில் அனைத்து கணிதத்தையும் செய்யாமல் இங்கே முதல் டெர்மில் என்ன நடக்கும் என்பதை நீங்கள் காணலாம் இன்டெகிரெல் rdr எனக்கு r22 மதிப்பீடு ε மற்றும் 0 ஐ வழங்கும் நான் வரம்பை எடுக்கப் போகிறேன் ε இறுதியில் 0 ஆக இருக்கும் எனவே நாம் வரம்பை எடுக்கப் போகிறோம் ε 0 ஆக இருக்கும் அது எப்படியும் சரி எனவே இந்த முதல் டேர்ம் இங்கே 0 ஆக இருப்பதால் ε 0 நன்றாக இருக்கும் நான் கவலைப்பட வேண்டிய மற்ற டேர்ம் r log சரி எனவே rlog இன் ஒருங்கிணைப்பு பற்றி நாம் என்ன செய்ய முடியும் நாம் எடுக்கக்கூடிய இதனை எவ்வாறு ஒருங்கிணைப்பது என்பது எங்களுக்குத் தெரிந்ததை நாம் ஒருங்கிணைக்க முடியும் முதல் டேர்ம் ஒருங்கிணைப்பாக log எடுக்கலாம் ஆகவே இந்த டெர்மை இங்கே பார்த்தால் சரி இல்லையெனில் நான் ஒவ்வொரு முறையும் மாறிலிகளை எழுதிக் கொண்டிருக்க வேண்டும் எனவே இந்த சதுர அடைப்புக்குறி டெர்மை நான் இங்கு எழுதுகிறேன் எனவே முதல் சொல் இரண்டாவது செயல்பாட்டின் ஒருங்கிணைப்பால் பெருக்கப்படுகிறது எனவே இதை நான் முதல் செயல்பாடாகவும் பகுதிகளின் ஒருங்கிணைப்பில் இரண்டாவது செயல்பாடாகவும் எடுத்துக்கொள்கிறேன் எனவே log பெருக்கப்படுகிறது இரண்டாவது செயல்பாட்டின் ஒருங்கிணைப்பால் r22 0 மற்றும் ε கழித்தல் ஒருங்கிணைந்த 0 முதல் ε வரையிலான முதல் செயல்பாட்டிலிருந்து பெறப்படுகிறது சரி இது எனக்கு என்ன கொடுக்கப் போகிறது மாணவர் 1 பை 1 பை மாணவர் 1 r 1 r k k ஆனது r22 dr ஆல் பெருக்கப்படுவதை ரத்து செய்யும் இப்போது இங்கே என்ன நடக்கிறது அவ்வாறு இருக்கிறது இதற்கு சமமாக இங்கே இரண்டாவது டெர்மை பார்ப்போம் இரண்டாவது டேர்ம் 1 r ஐ ரத்து செய்யப் போகிறது நான் ஒரு r dr2 உடன் ஒருங்கிணைக்கப்படுவேன் 0 க்கு ε என்ன நடக்கப்போகிறது இந்த பையன் இறுதியாக 0 க்குச் செல்லப் போகிறான் நான் எஞ்சியிருப்பது r2log சரி எனவேr2log என்பது 0 மற்றும் ε இல் மதிப்பீடு செய்ய வேண்டிய சொல் இந்த செயல்பாட்டை எவ்வாறு மதிப்பீடு செய்வது r 0 ஆக இருப்பதால் இந்த வரம்பை மதிப்பிடுவதற்கான சில வழிகளை உங்களுக்கு நினைவூட்டுகிறீர்களா மாணவர் எல் ஹோப்பிடல்L'Hopital இன் விதி சரியானது எனவே முதலில் நான் அதை 0 பை 0 படிவத்தில் பெற வேண்டும் எனவே இதை நான் செய்ய முடியும் எனவே r0 இது log1r2 சரியானது எனவே 0 பை 0 ஆக இருக்கலாம் முடிவிலி பை முடிவிலி என்று பொருள் எந்த வழியில் சரியானதாக அமைக்கவும் எனவே ஒவ்வொரு டெர்மின் டெரிவேட்டிவ் முதல் டேர்ம் 1 r ஆக மாறும் இரண்டாவது டேர்ம் நான் கீழே உள்ள டெர்மாக மாறும் என்று பொருள் மாணவர் r கியூப் − 2r3 சமம் − r22 எனவே அதன் r0 என்ன மாணவர் 0 0 மற்றும் ε இல் இது இருக்கும் ε2 2 எனவே அதன் பங்களிப்பு என்ன ஒட்டுமொத்த 0 சரி எனவே இந்த கடின உழைப்பு அனைத்தும் b என்ற சொல்லை சரியாக கொடுக்க போகிறது b என்ற சொல் 0 சரிக்கு சமம் எனவே இதன் பொருள் என்னவென்றால் நாங்கள் நிறைய வகையான வழிகளைக் கடந்துவிட்டோம் அதாவது இது அடிப்படையில் 12 ஆம் வகுப்பு கணிதம் எல் ஹோப்பிடல் L'Hopital இன் விதி மற்றும் பாகங்கள் ஆகியவற்றின் ஒருங்கிணைப்பு எனவே அது மிகவும் கடினமானது இல்லை ஆனால் என்ன நடந்தது என்பதைக் கவனியுங்கள் G உங்கள் கிரீனின் செயல்பாடு இது 0 இல் ஒரு ஒருமைப்பாட்டைக் கொண்டிருப்பதை நாங்கள் பிசிகளாக கண்டோம் ஏனெனில் ஒரு பெசல் Y செயல்பாட்டில் 0 க்குப் போகிறது செயல்பாடு சிங்குலர் என்றாலும் அந்த செயல்பாட்டின் ஒருங்கிணைப்பு என்ன மாணவர் 0 அது பைனைட் இந்த விஷயத்தில் அது 0 இது ஒரு டெல்டா செயல்பாட்டைப் போன்றது டெல்டா செயல்பாடு ஒருமைப்பாட்டில் வரையறுக்கப்படவில்லை ஆனால் அதன் ஒருங்கிணைப்பு வரையறுக்கப்பட்ட ஒத்த விஷயம் இங்கே நடந்தது சரி எனவே அடுத்து மீதமுள்ள விதிமுறைகளைப் பார்த்து அனைத்தையும் ஒன்றாக இணைப்போம்